இந்த வகுப்பில் சூப்பர் பிளாஸ்டிசிட்டி பற்றிய நம்முடைய விவாதத்தை தொடர்கிறோம் குறிப்பாக எக்ஸ்பெரிமெண்டல் அஸ்பெக்ட்சை நாம் பார்க்கப்போறோம் இது எப்போதுமே சுவாரஸ்யமானது ஏனென்றால் மெட்டீரியல் சயின்ஸில் உள்ள ஏதேனும் இந்த ஆய்வுகள் மற்றும் அந்த விஷயத்தில் விஞ்ஞானத்தின் வேறு எந்த பகுதியிலும் சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் மிகவும் முக்கியமானவை மேலும் நீங்கள் எந்தக் கோட்பாடுகளை கொண்டு வருகிறீர்கள் என்பது முக்கியமல்ல எனவே எடுத்துக்காட்டாக இந்த கிரைன் பவுண்டரி ஸ்லைடிங் பற்றி நாம் பேசினோம் அந்தக் கோட்பாட்டில் சில வேறுபாடுகள் இருக்கிறது எனவே கோட்பாட்டளவில் இப்போது அதை விளக்கலாம் பின்னர் என்ன நடக்கிறது என்பதை விளக்க முயற்சிக்கும் சில வரைபடங்களை வரையலாம் ஆனால் உண்மையில் சில அடிப்படை மட்டத்தில் அந்த நிகழ்வைக் பார்க்கக்கூடிய ஒரு ஆராய்ச்சியை வடிவமைக்க வேண்டும் அந்த நிகழ்வை நீங்கள் பார்க்கலாம் அந்த நிகழ்வைப் பதிவுசெய்து அந்த பதிவை வேறு பல ஆராய்ச்சியாளர்கள்ளுடன் பகிர்ந்து கொள்ளலாம் எனவே இது மெட்டீரியல் சயின்ஸ்சில் எந்தவொரு சோதனையின் மிக முக்கியமான மற்றும் அடிப்படை அம்சமாகும் மேலும் வேலை மற்றும் சூப்பர் பிளாஸ்டிசிட்டி வேறுபட்டதல்ல இந்த நல்ல ஆராய்ச்சியில் நாம் செய்ய வேண்டியது ஒன்றே உண்மையில் நீங்கள் பி D ஆராய்ச்சி வேலையின் ஒரு பகுதியாக வேறொரு ஆராய்ச்சியில் பணிபுரியும் போது சுவாரஸ்யமான ஆராய்ச்சிகளை வடிவமைப்பது மிக முக்கியமான அம்சமாகும் பல தடவை உங்கள் பிஹெச்டியின் Ph D முக்கிய அம்சம் என்னவென்றால் நீங்கள் வடிவமைக்க நிர்வகித்த சுவாரசியமான ஆராய்ச்சிகள் ஏனென்றால் சில தரமான ஆராய்ச்சி அமைப்புகளை நாம் பெற முடியாத சில யூனிக் தரவு தொகுப்புகளை பெற முடியும் மேலும் சில குறிப்பிட்ட நிகழ்வுகளை ஆராய ஒரு ஆராய்ச்சியாளராக உங்கள் கிரியேட்டிவிட்டியை காண்பிப்பது இதுதான் எனவே சூப்பர் பிளாஸ்டிசிட்டியுடன் தொடர்புடைய எக்ஸ்பிரிமெண்டல் அம்சங்களை இங்கு பார்ப்போம் மேலும் இந்த செயல்முறையிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளலாம் என்பதைப் பார்க்க முயற்சி செய்வோம் நிச்சயமாக எக்ஸ்பிரிமெண்டல் அம்சங்கள் அந்த அர்த்தத்தில் பொதுவானவை சூப்பர் பிளாஸ்டிசிட்டியின் சூழலில் நாங்கள் அதைப் பயன்படுத்துகிறோம் சூப்பர் பிளாஸ்டிசிட்டியின் சூழலில் குறிப்பிட்ட சோதனை நுட்பங்களை சுட்டிக்காட்டுவதும் நமக்கு தெரியும் ஆனால் அவை சூப்பர் பிளாஸ்டிசிட்டிக்கு மட்டுப்படுத்தப்படவில்லை வேறு சில பயன்பாடுகளுக்கு இதைப் பயன்படுத்தலாம் அங்கு சிலவற்றை ஆராய்வதற்கு இதே போன்ற தேவையை பார்க்கலாம் இல்லையென்றால் ஆய்வு செய்வது அவ்வளவு எளிதானது அல்ல எனவே இங்கே சில கற்றல் நோக்கங்களை மனதில் கொள்ளலாம் நமது முதல் கற்றல் நோக்கம் நானோகிரிஸ்டலின் மாக்ரோஸ்கோபிக் மாதிரிகளை எப்படி தயாரிப்பது என்பதுதான் எனவே நானோ தொழில்நுட்பம் நானோ அறிவியல் பற்றிப் பேசுகிறோம் இதன் பொருள் துகள்கள் பல்லாயிரக்கணக்கான நானோமீட்டர்களில் இருக்கும் தோராயமாக 100 நானோமீட்டர்கள் எனவே இவற்றை நாம் எப்போதும் தனிப்பட்ட துகள்கள் சிறிய தனிப்பட்ட துகள்கள் என்று நினைக்கிறோம் ஆனால் நம்மிடம் உள்ள உண்மையான டெக்னாலஜி என்பது ஒரு காரின் அமைப்பு அல்லது ஒரு பேனாவின் அமைப்பு அல்லது நாம் பயன்படுத்தும் சில பயோ அப்பிளிகேஷன் போன்றவையா என்பதைப் பார்க்கிறோம் நீங்கள் பயன்படுத்தும் சில செயற்கை எலும்புகளைச் சொல்லுங்கள் இவை அனைத்தையும் உருவாக்கி மேக்ரோஸ்கோபிக் பொருள்கள் பயன்படுத்துகின்றன ஒரு சர்க்யூட்டிருக்கு ஒரு பகுதியிலுள்ள மிகச் சிறிய அளவிலான சில மின்னணு செயல்பாடுகள் இருக்கலாம் என்று நான் அர்த்தப்படுத்தவில்லை ஆனால் தொழில்நுட்ப ரீதியாக நாம் பயன்படுத்தும் பல விஷயங்கள் மேக்ரோஸ்கோபிக் பொருள்கள் எனவே நானோ அளவிலான சில சுவாரஸ்யமான பண்புகளை கண்டுபிடித்தீர்கள் என்று நாம் கூறினாலும் நாம் ஒரு மேக்ரோஸ்கோபிக் மாதிரியை உருவாக்க வேண்டும் அந்த நானோ அளவிலான நிகழ்வு முழுவதுமாக அல்லது குறைந்தபட்சம் அந்த மாதிரியில் சில குறிப்பிட்ட இடங்களில் நிகழ்கிறது இதன் மூலம் அதை சரியான முறையில் பயன்படுத்தலாம் எனவே எந்த நானோ மெட்டீரியல் தொடர்பான வேலைகளிலும் நாம் கையாளக்கூடிய மற்றும் அதைச் செய்யக்கூடிய மேக்ரோஸ்கோபிக் மாதிரிகளை உருவாக்கும் திறன் மைக்ரோஸ்கோப்பில் அதனை நானோ கிரிஸ்டலின் என்று காட்டிக் கொள்வது மிகவும் முக்கியமானது எனவே நாம் கவனிக்க வேண்டியதைப் பற்றி நாம் சிந்திக்க வேண்டும் அதைச் செய்ய நமக்கு உதவும் சில சோதனை நுட்பங்கள் இருக்கின்றன மேலும் டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் TEM ஐப் பயன்படுத்தி சூப்பர் பிளாஸ்டிசிட்டியைப் படிப்பதில் என்ன செய்ய முடியும் என்பதையும் பார்ப்போம் எனவே இது உங்கள் TEM ஆகும் எனவே இவை இரண்டு அம்சங்களில் மேலும் சில தொடர்புடைய நுட்பங்களையும் சில சுவாரஸ்யமான கேஜெட்களையும் நம் வேலைக்கு உபயோகப்படும்மா என்பதை பார்ப்போம் எனவே நீங்கள் உண்மையில் ஒரு ரோலிங் செயல்முறையை செய்ய முடியும் என்பதை நாம் ஏற்கனவே பார்த்தோம் அந்த செயல்முறையில் சில மாதிரியின் கிரைன் அளவைக் குறைக்கலாம் எனவே நீங்கள் அதைச் செய்யும்போது சில பிளாஸ்டிக் டிபர்மேசனை செய்கிறீர்கள் எனவே நீங்கள் அந்த மதிப்பைக் கொண்ட ஒரு தடிமனான மாதிரியுடன் தொடங்குகிறீர்கள் பின்னர் உருட்டும் போது உங்களிடம் இது போன்ற ஒரு தடிமன் கொண்ட ஒரு மாதிரி இருந்தால் கணிசமாக மெல்லியதாகவும் நிச்சயமாக நீங்கள் அதை விரைவில் பல ஸ்டேஜஸ்களாக செய்யலாம் எனவே இந்த ரோலிங் செயல்முறையை செய்யும் இரண்டு உருளைகளைப் பயன்படுத்துவதன் மூலம் இது நிறைவேற்றப்படுகிறது பின்னர் இந்த தடிமன்குறைகிறது எனவே இது மெட்டலர்ஜிகல் தொழில்களில் பரவலாகப் பயன்படுத்தப்படும் ஒரு நிலையான உலோக உருவாக்கும் செயல்முறையாகும் மேலும் எப்போதுமே காணப்படுவது என்னவென்றால் இந்த செயல்பாட்டில் பொதுவாக கிரைன் அளவு சிறியதாக மாறும் எனவே இதை மீண்டும் மீண்டும் செய்யக்கூடிய ஒரு செயல்முறையாக நாம் நினைக்கலாம் இந்த செயல்முறையை மீண்டும் மீண்டும் செய்ய வேண்டும் மேலும் சிறிய கிரைன் அளவைக் கொண்ட மெல்லிய மாதிரிகளை நாம் தொடர்ந்து பெறுவோம் நான் சொன்னபடி நீங்கள் வேலையில் முன்னேறும்போது கடினமாக இருக்கும் ஏனென்றால் அந்த பொருள் சிறியதாகவும் வேலை செய்ய வலுவாகவும் மிகவும் கடினமாகவும் மற்றும் கிரைன் அளவுகள் சிறியதாக இருக்கும் ஆனால் இது பொதுவான செயல்முறையாகும் இதன் மூலம் கோல்ட் வொர்கிங் செய்ய முடியும் மேலும் இதை கிரைனின் அளவைக் குறைக்கக்கூடிய ஒரு செயல்முறையாகக் கருதலாம் மேலும் தொடக்க கிரைனின் அளவு மற்றும் எவ்வளவு ரோலிங் செய்யமுடியும் என்பதை பொறுத்து இருந்தால் நானோ கிரிஸ்டலின் கிரைனின் அளவுகளைக் கொண்ட ஏதாவது ஒரு மாதிரியை நீங்கள் முடிக்க முடியும் எனவே இது மிகவும் சாத்தியம் இப்போது பொதுவாகப் பேசும்போது குறிப்பாக பெரிய அளவிலான தொழில்நுட்ப பயன்பாடுகளைப் பொறுத்தவரை ஒவ்வொரு பயன்பாடும் ஒரு மெல்லிய சீட்டை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பொருளாகக் கண்டுபிடிக்கப் போவதில்லை என்று நாம் சொல்கிறோம் எனவே நீங்கள் உண்மையில் ஏதாவது செய்ய விரும்பும் 3 பரிமாண நியாயமான தடிமனான மாதிரியைக் கொண்ட திடமான ஒன்றை விரும்பலாம் எனவே இது இன்னும் ஒரு மேக்ரோஸ்கோபிக் மாதிரியாகும் நீங்கள் நானோமீட்டர் டைமென்ஷன்ங்களுக்குச் செல்லவில்லை ஆனால் அது பரிமாண ரீதியாக நீங்கள் ஆர்வமாக இருப்பது சரியாக இருக்கலாம் அல்லது இல்லாமல் இருக்கலாம் எனவே எப்போதும் சில கிரைன் அளவைக் குறைக்க ஆர்வம் இருக்கும் மேலும் தடிமன் அளவை கடைப்பிடிக்கும் போது கிரைனின் அளவைக் குறைக்க எப்போதும் ஆர்வம் இருக்கும் எனவே இன்னும் குறிப்பாக கிராஸ் செக்ஷன் பகுதியைப் பராமரிக்கும் போது கிரைனின் அளவைக் குறைக்க விரும்புகிறோம் எனவே கிராஸ் செக்ஷன் பகுதியைப் கடைப்பிடிக்கும் போது கிரைனின் அளவைக் குறைக்க விரும்புகிறோம் நீங்கள் ரீபைன்ட் கிரைனின் அளவில் பயன்பாடுகளைப் பார்க்கிறீர்கள் ஆனால் இன்னும் சில குறிப்பிட்ட வடிவத்தை பார்க்கிறீர்கள் என்றால் அது மிகவும் பயனுள்ள விஷயம் எனவே அதைச் செய்ய சிவியர் பிளாஸ்டிக் டிபர்மேஷன் என குறிப்பிடப்படும் நுட்பங்கள் உள்ளன எனவே சிவியர் பிளாஸ்டிக் டிபர்மேஷன் அல்லது சுருக்கமாக இது SPD என குறிப்பிடப்படுகிறது எனவே சிவியர் பிளாஸ்டிக் டிபர்மேஷன் அதன் ஒரு பதிப்பு இது இக்வல் சேனல் அங்குலர் எக்ஸ்ட்ருஷன் என்று அழைக்கப்படுகிறது எனவே இக்வல் சேனல் அங்குலர் எக்ஸ்ட்ருஷன் என்பது ஒரு செயல்முறையாகும் எனவே மீண்டும் யோசனை இதுதான் நோக்கம் இதுதான் பெரிய நானோகிரிஸ்டலின் மாதிரியை உருவாக்க விரும்புகிறோம் ஆனால் அதே நேரத்தில் அது நானோ நுண்ணியதாக இருக்கிறது மன்னிக்கவும் நுண்துளை இல்லாத நானோகிரிஸ்டல் எனவே நாம் ஒரு பாஸிபிலிடியய் கற்பனை செய்து கொள்ளலாம் இந்த பாஸிபிலிடியய் வேறொரு முறை விவாதித்திருக்கிறோம் ஒரு முழு பேட்ச் சம்மந்தப்பட்ட ஆய்வை மிகச் சிறந்த தூள் தயாரிக்க முடியும் என்று கூறும்போது நாம் மிகச் சிறந்த தூளை நானோகிரிஸ்டலின் செய்ய முடியும் பின்னர் அதை சுருக்கலாம் நாம் அதைச் சுருக்கிக் கொள்ளலாம் சில சின்டரிங் மற்றும் பலவற்றைச் செய்யலாம் பின்னர் நானோகிரிஸ்டலின் மாதிரியைப் பெறலாம் அதே நேரத்தில் நாம் வேலை செய்யக்கூடிய சில மாதிரியும் உள்ளது நாம் எப்போதும் சின்டரிங் செய்யும் போது இரண்டு விஷயங்கள் நடக்கலாம் என்பதுதான் பிரச்சினை முதலாவதாக மிக அதிக வாய்ப்பு இருப்பது படிகங்களின் அளவு வளரலாம் எனவே நாம் முடிக்க இலக்காகக 10 நானோமீட்டர் அளவை கொண்டிருந்தாலும் கூட முதலில் 10 நானோமீட்டர்களைக் காட்டிலும் சிறியதாக இருக்கும் பொடிகளை உருவாக்க வேண்டும் பின்னர் சின்டரிங் செய்யும் போது 10 நானோமீட்டர்களைப் பெறலாம் எனவே இது எண் 1 ஆகும் எண் 2 பொதுவாக இந்த தூளைச் செய்யும்போதெல்லாம் தூளை ஒருங்கிணைத்து பின்னர் வெப்பமயமாக்கும் செயல்முறையில் எப்போதும் 100 தியரட்டிகள் அடர்த்தியை பெற மாட்டீர்கள் எனவே எந்த தூள் அடிப்படையிலான செயல்முறையும் 100 க்கும் குறைவான தியரட்டிகள் அடர்த்தியை கொண்டிருக்கும் எனவே பெறப்பட்ட அடர்த்தி 100 தியரட்டிகள் அடர்த்திக்கும் குறைவாக இருக்கும் எனவே இந்த அடர்த்தி அதாவது பெறப்பட்ட அடர்த்தி தியரட்டிகள் அடர்த்தியின் 100 க்கும் குறைவாக இருக்கும் எனவே இது சில பயன்பாடுகளில் மிகவும் முக்கியமானதல்ல ஆனால் பல பயன்பாடுகளில் குறிப்பாக மாதிரியில் போரோசிட்டி கொண்ட இயந்திர பிஹேவியர்களைப் பார்க்கிறீர்கள் என்றால் மாதிரியின் பிஹேவியர்யை முற்றிலும் மாற்றுகிறது மாதிரியின் முழு பிஹேவியர் தெரியும் இது உங்களுக்கு ஸ்டிரஸ் கான்சன்ட்ரேசன் கொண்டிருக்கக்கூடிய இடமாக செயல்படுகிறது அங்கு முறிவு முன்னுரிமையுடன் நிகழக்கூடும் மேலும் போரோசிட்டி உள்ள நிமிடத்தில் மாதிரியில் நிறைய விஷயங்கள் மாறுகின்றன நாம் இதை இனி ஒரு சீரான மாதிரியாக கருத முடியாது மாதிரியின் கிராஸ் செக்ஷன் மூலம் பண்பில் குறிப்பிடத்தக்க மாறுபாட்டை பெறலாம் மேலும் பண்பாக அதில் இருந்து வெளியேறுவது பொருளின் உள்ளார்ந்த பண்பை பிரதிநிதித்துவப்படுத்தாமல் இருக்கலாம் மாறாக அந்த குறைபாடுகளின் தாக்கத்தை அந்த பொருளின் பன்பின் மீது போரோசிட்டி என்று குறிக்கலாம் ஆகையால் நானோ அளவிலான பொடிகளை உருவாக்கி அவற்றை ஒரு பெரிய மாதிரியாகப் பெற அவற்றை ஒருங்கிணைக்க முடியும் இது நமக்கு மாதிரியைக் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை நம்பகமானதாக இருக்கும் தரவை எங்கிருந்து பெற முடியும் என்பதைப் பயன்படுத்தி நாம் வசதியாக இருக்கலாம் தூள் அடிப்படையிலான அணுகுமுறையின் மற்ற சிக்கல் என்னவென்றால் நாம் பொடிகளை உருவாக்கினால் நாங்கள் அதைப் பார்ப்பதற்கான காரணம் என்னவென்றால் அடிக்கடி நன்றாக தூள் பெறலாம் அதிலிருந்து மாதிரிகளை ஒருங்கிணைக்க ஆரம்பிக்கலாம் மெல்லிசான தூள் எடுக்கும்போது பொதுவாக அந்த மெல்லிசான தூளின் மேற்பரப்பு இப்போது வெளிப்படும் எனவே உண்மையில் மெல்லிசான தூள் வைத்திருக்கும்போது பொதுவாக மேற்பரப்பு ஆக்ஸிஜனேற்றப்படுகிறது என்று பொருள் எனவே மேற்பரப்பு ஆக்ஸிஜனேற்றப்படுகிறது நாம் சுத்தமான மாதிரியைப் பெறப்போவதில்லை எனவே பொதுவாக ஆக்ஸிஜனேற்றப்பட்ட துகள்களைப் பெறப் போகிறோம் மேலும் அந்தத் துகள்கள் வெப்பமடையும் எனவே முதலில் சின்டரிங் செயல்முறை முழுமையடையப் போவதில்லை அதன் மேல் இந்த ஆக்சைடு அடுக்கு உள்ளது இது ஒட்டுமொத்தமாக குறிப்பிடத்தக்க அளவில் உள்ளது ஏனெனில் பல நுண்ணிய துகள்கள் உள்ளன எனவே சிறந்த துகள்களைப் பயன்படுத்தி இதைச் செய்ய முயற்சிப்பதில் பல சிக்கல்கள் உள்ளன இருப்பினும் இது ஒரு பெரிய நானோகிரிஸ்டலின் மாதிரியை உருவாக்கக்கூடிய ஒரு வழியாகும் என்று தோன்றுகிறது எனவே நுண்துளை இல்லாத ஒரு நானோகிரிஸ்டலின் மாதிரியை உருவாக்க ஆர்வம் உள்ளது அங்கு இந்த போரோசிட்டி பிரச்சினை இல்லை மற்றும் அடிப்படையில் ஆக்சைடு இல்லை ஏனெனில் மாதிரியின் உட்புறத்தை வளி மண்டலத்தில் வெளிப்படுத்த அனுமதிக்கவில்லை எனவே இன்னும் ஒரு மேற்பரப்பு ஆக்சைடு இருக்கலாம் ஆனால் அது கையாள மிகவும் எளிதானது ஏனென்றால் எல்லா செயலாக்கத்தையும் முடித்துவிட்டு சரியான படிக அளவு அல்லது கிரைன் அளவைக் கொண்ட மாதிரியுடன் முடிவடையும் நாம் இந்த மேற்பரப்பை எப்போதும் சுத்தம் செய்யலாம் மேல் மேற்பரப்பை சுத்தம் செய்வது மிகவும் எளிதானது பின்னர் அதை சில பயன்பாடுகளுக்கு உபயோகப்படுத்தலாம் உண்மையில் இது மிகவும் கடினம் அந்த மாதிரியின் உட்புறத்தை சுத்தம் செய்வது அடிப்படையில் சாத்தியமற்றது எனவே இது குறிப்பாக பயனுள்ளதாக இல்லை எனவே நாம் பயன்படுத்தும் செயல்முறை அதாவது இக்வல் சேனல் அங்குலர் எக்ஸ்ட்ருஷன் என்று அழைக்கப்படுகிறது எனவே நாம் ஒரு டையை செய்கிறோம் எனவே பொதுவாக இது ஒரு எடுத்துக்காட்டு என்றால் நான் இங்கே ஒரு திட்டவரைபடத்தை உங்களுக்குக் காண்பிக்கிறேன் அங்கு இரண்டு டைகள் உள்ளன பின்னர் டையில் சில ஆங்கில்கள் உள்ளன இது வொர்க் பீஸ் இது நாம் தள்ளும் இந்த வழியில் வெளிவருகிறது எனவே இது டை மற்றும் அது வொர்க் பீஸ் எனவே வொர்க் பீஸ் தள்ளப்படுகிறது அது அதன் ஓரியன்டெசனை மாற்றுகிறது எனவே இந்த மாதிரி கணிசமான பிளாஸ்டிக் டிபர்மேஷன்னுக்கு உட்பட்டுள்ளது எனவே நாம் இங்கே என்ன செய்தோம் என்பதைப் பார்ப்போம் இந்த மாதிரியை அதன் மூலம் தள்ளிவிட்டோம் இந்த செயல்முறை மாதிரி கணிசமான பிளாஸ்டிக் டிபர்மேஷன்னுக்கு உட்பட்டுள்ளது ஆனால் மாதிரியின் கிராஸ்செக்ஷன் தொடர்ந்து செயலாக்கப்படுகிறது எனவே இந்த டையின் மூலம் எதையாவது வெளியேற்றப்படுகிறது என்றால் ஒட்டுமொத்தமாக வெளியே வந்தவுடன் அதை வெளிப்புறமாகப் பார்க்கும்போது அதை நாம் தள்ளியதைப் போலவே தோன்றுகிறது ரோலிங் செயல்முறையை போல இது தோன்றவில்லை அங்கு தயாரிப்பு ரோலிங் செயல்முறைக்கு அனுப்பிய பொருளிலிருந்து வியத்தகு முறையில் வேறுபட்டது இது பார்வைக்கு மிகவும் வேறுபட்டது இங்கே நாம் எதையாவது வெளியேற்றினால் அது உள்ளே சென்றதைப் போலவே அதே டைமென்ஷன்களைக் கொண்டிருக்கும் இதை தோராயமாக நான் சொல்கிறேன் ஏனென்றால் மாதிரியின் ஆரம்பத்திலேயே முடிவில் சில மாறுபாடுகளைக் கொண்டிருக்கப்போகிறது மாதிரியின் முடிவு ஏனெனில் அது ஒரு திருப்பம் வழியாக செல்கிறது நாம் ஒரு சரியான உருளையை அனுப்பினாலும் ஒரு சரியான உருளையை வெளியே எடுக்க வாய்ப்பில்லை ஆனால் பொதுவான கிராஸ் செக்சன் பகுதி வட்டமாக இருக்கும் மேலும் அது முடிவிலிருந்து இறுதி வரை அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ பராமரிக்கப்படும் எனவே நீங்கள் இதைப் பெறுகிறீர்கள் பின்னர் கொள்கையளவில் இங்கிருந்து வெளியே வருவதை எடுத்து மற்றொரு டை க்கு அனுப்ப வேண்டும் பின்னர் அதை இங்கே கொண்டு வரவேண்டும் நீங்கள் இந்த செயல்முறையை செய்யலாம் எனவே ஒவ்வொரு முறையும் இது கடந்து செல்லும் ஒவ்வொரு பாசின் வழியாக செல்கிறது பின்னர் ஒவ்வொரு பாஸிலும் இரண்டாவது டை வழியாக குறிப்பிடத்தக்க பிளாஸ்டிக் டிபர்மெசனை கொண்டிருக்கும் மேலும் நீங்கள் இதில் மாறுபாடுகளைச் செய்யலாம் எனவே அது ஒரு டையிலிருந்து வெளிவந்தவுடன் அதை நேரடியாகவும் அதே ஓரியன்டேஷன்னும் எடுத்துக் கொள்ளலாம் எனவே இதை நான் முன் பக்கமாக அழைக்கிறேன் இதை நான் பின்புறமாக அழைக்கிறேன் எனவே இது இங்கு வரும்போது F மற்றும் B இங்கே தொடர்ந்து செயலாக்கும்போது அதால் இன்னும் தொடர்ந்து செயலாக்க முடியும் அல்லது சில சுழற்சியை செய்ய முடியும் எனவே அது வெளியே வந்து இரண்டாவது டைக்கு முன்னால் செல்வதற்குப் பதிலாக இரண்டாவது டைக்கு பின்னால் செல்லும் அந்த உருளையின் அச்சை பற்றி ஒரு சுழற்சியை உருவாக்க முடியும் நான் உருளையின் அச்சை பற்றி 90º சுழற்சி செய்கிறேன் எனவே அது ஏதோ ஒரு ஓரியன்டேசனில் முதல் டையை கடந்து சென்றது அது வெளியே வந்தவுடன் நான் அதை 90º சுழற்றுகிறேன் பின்னர் நான் அதை இரண்டாவது முறையாக அனுப்புகிறேன் எனவே இந்த செயல்முறையை செய்ய முடியும் எனவே இதில் பணிபுரியும் நபர்கள் இதுபோன்ற செயல்முறையின் வரிசையைக் கொண்டு வந்துள்ளனர் அங்கு அவர்கள் ஒரு பாஸ் என்றால் என்ன என்பதை வரையறுக்கிறார்கள் ஒரு பாஸில் என்பதன்பொருள் ஒரு குறிப்பிட்ட திசையில் முதல் டையின் வழியாகச் சென்று பின்னர் ஒரு குறிப்பிட்ட ஓரியன்டேசனில்லும் இரண்டாவது டையிலும் ஒரு குறிப்பிட்ட ஓரியன்டேசனில்லும் நடுவில் 90º அல்லது 180º அல்லது 360º சுழலும்சுழற்சியைக் கூறலாம் அதாவது 180 என்பது 360தை மீண்டும் கொண்டு வரும் எனவே 90º அல்லது 180º பின்னர் இரண்டாவது பாஸில் மீண்டும் 180º சுழற்சியைச் செய்ய வேண்டும் மேலும் இதைத் தொடர வேண்டும் எனவே சில செயல்முறைகள் மற்றும் படிகளின் கலவையை வரையறுக்கலாம் பின்னர் இதை மீண்டும் மீண்டும் செய்யலாம் மேலும் சோதனை முடிவுகளை அடிப்படையாகக் கொண்டு இறுதி படிக அளவாக நாம் விரும்புவதை அடிப்படையாகக் கொண்டு இந்த மாதிரி 10 ஐ கடந்து சென்றால் அந்த படிக அளவை அடைய முடியும் என்று சொல்லலாம் நல்ல விஷயம் என்னவென்றால் 10 பாஸ்கள் முடிவில் மாதிரி இன்னும் ஒரு உருளை ஆகத்தான் இருக்கிறது உருளைக்கு தொடங்கும் ஒரு உதாரணத்தை உங்களுக்குத் தெரிவிக்க நான் ஒரு உருளையின் ஆரம் மூலம் தொடங்கினேன் அந்த உருளையின் ஆரம் 5 சென்டிமீட்டர் பின்பு முடிக்கும் போதும் உருளையின் ஆரம் 5 சென்டிமீட்டர் தான் எனவே நீங்கள் 5 சென்டிமீட்டர் ஆரம் மூலம் தொடங்கினீர்கள் நீங்கள் 5 சென்டிமீட்டர் ஆரம் கொண்டு முடித்தீர்கள் ஆனால் செயல்முறையில் நிறைய பிளாஸ்டிக் டிபர்மேஷன்களைச் நீங்கள்செய்துள்ளீர்கள் மற்றும் நிறைய சிறிய படிகங்களை உருவாக்கியுள்ளீர்கள் பின்னர் இந்த செயல்முறையில் மிகச் சிறந்த கிரைன் அமைப்பைக் கொண்டிருக்கும் எனவே இது இக்வல் சேனல் அங்குலர் எக்ஸ்ட்ருஷன் என்று அழைக்கப்படுகிறது மேலும் வெளிப்புற டைமென்ஷன்களை ஒத்ததாக வைத்திருக்கும் போது மிகச் சிறந்த படிக அளவின் மாதிரியை உருவாக்குவதற்கான மிகச் சிறந்த வழியாகும் இப்போது நான் குறிப்பிட்டுள்ளபடி இது நன்றாக இருக்கிறது என்று எனக்குத் தெரியும் ஏனெனில் இது அதே கிராஸ் செக்ஷன்னை பராமரிக்கிறது சிவியர் பிளாஸ்டிக் டிபர்மேசனின் மற்றொரு பதிப்பையும் பார்ப்போம் அது ஹய் பிரஷர் டார்சன் என்று அழைக்கப்படுகிறது எனவே இது ஹய் பிரஷர் டார்சன் மேலும் பெயர் குறிப்பிடுவது போல் நாம் இங்கே பார்க்கலாம் இங்கே இருப்பது மாதிரி மற்றும் என்ன செய்யப்படுகிறது என்றால் இரண்டு துண்டுகளுக்கு இடையில் அழுத்தவேண்டும் அந்த இரண்டு துண்டுகளும் இந்த மாதிரியை விட மிகவும் வலிமையானவை மேலும் அழுத்தத்தின் மூலம் நாம் மேல் மற்றும் கீழ் இருந்து கொடுக்கப்படும் உயர் அழுத்தத்தின் காரணமாக அங்கு போதுமான உராய்வை உருவாக்குகிறோம் பின்னர் மேல் மற்றும் கீழ் திசை நோக்கி திருப்பத் தொடங்குவோம் அதை முறுக்குவதன் மூலம் நீங்கள் மாதிரியில் நிறைய முறுக்ய்கிறீர்கள் எனவே தொடர்ச்சியாக நீங்கள் மாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள் நமது மாதிரியில் உள்ள பொருளை நகர்த்துகிறீர்கள் எனவே நமது மாதிரியில் பிளாஸ்டிக் டிபர்மேசன நடக்கிறது அந்த மாதிரி இப்போது ஒரு இடத்திற்கு கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது எனவே மீண்டும் ஒரு உருளையுடன் தொடங்கினால் இது உருளை என்று நான் சொல்கிறேன் 5 சென்டிமீட்டர் விட்டம் மற்றும் 1 சென்டிமீட்டர் விட்டம் என்று கூட நாம் சொல்வதைப் பற்றி தெரியாது நாம் என்ன செய்ய முயற்சிக்கிறோம் என்பதைப் பொறுத்தது 1 சென்டிமீட்டர் தடிமன் என்று சொல்லலாம் இது ஒரு எடுத்துக்காட்டு நீங்கள் இதுபோன்ற ஒன்றைக் கையாளுகிறீர்கள் பின்னர் பரிசோதனையின் ஆரம்பம் முதல் இறுதி வரை அந்த பரிமாணத்தை தொடர்ந்து மாற்றிக் கொள்ளவில்லை இந்த இயந்திர டிபர்மேஷன்னை எப்போது செய்தாலும் அதிக வெப்பத்தை உருவாக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் எனவே எப்போதுமே கண்டுபிடிக்கும் எல்லா நிகழ்வுகளிலும் ரோலிங் செயல்முறையிலும் கூட கணிசமான அளவு பொருள் நகர்கிறது திடமான பொருள் குறிப்பிடத்தக்க அளவு வெப்பத்தை நகர்த்துகிறது உண்மையில் உருவாக்கப்படுகிறது எனவே நாம் அதை அறிந்திருக்க வேண்டும் சில வெப்பநிலையை தொடர்ந்து செயலாக்குவது மற்றும் சில எல்லைகளை தாண்டாமல் இருப்பது மிகவும் முக்கியம் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் இந்த வகையான செயல்முறையை செய்யும்போது அதை மனதில் கொள்ள வேண்டும் தேவைப்பட்டால் சில பாஸ்கள் செய்ய வேண்டியிருக்கும் பின்னர் மாதிரியின் வெப்பநிலை குறையும் வரை காத்திருந்து பின்னர் இந்த செயல்முறையை தொடரவும் எனவே இந்த உயரழுத்த டார்சன்களும் மற்றும் இக்வல் சேனல் அங்குலர் எக்ஸ்ட்ருஷன்களும் இந்த குறிப்பிட்ட அம்சத்தை நிறைவேற்ற உதவுகின்றன அதாவது இந்த குறிப்பிடத்தக்க பிளாஸ்டிக் டிபர்மேசனை நீங்கள் மாற்றமின்றி அல்லது கிராஸ் செக்ஷன் குறைப்பு இல்லாமல் செய்ய முடியும் அதேசமயம் ரோலிங் போர்சிங் எக்ஸ்ட்ருஷன் மற்றும் டிராயிங் போன்ற வழக்கமான செயல்முறைகள் மாதிரியில் அழுத்தத்தை உருவாக்கும் ஆனால் அது குறைப்பு மற்றும் கிராஸ் செக்ஷன் பகுதியுடன் இருக்கும் இப்போது இதைச் சொன்னபின் இது மாதிரிகளை உருவாக்குவதற்கான ஒரு சிறந்த வழியாகும் அதே நேரத்தில் நானோகிரிஸ்டலின் கிரைன் அமைப்பைக் கொண்ட ஒரு நுண்துளை இல்லாத மேக்ரோஸ்கோபிக் மாதிரியை உருவாக்க விரும்புகிறோம் என்று நான் சொன்னேன் எனவே நாம் செய்ய விரும்பும் கலவை நானோகிரிஸ்டலின் கிரைன் அமைப்பைக் கொண்டு உருவாக்கும் மேக்ரோஸ்கோபிக் மாதிரி இது நுண்துளை இல்லாதது இதுதான் நாம் உருவாக்க விரும்புகிறோம் எனவே இங்கே எந்தவொரு சிவியர் பிளாஸ்டிக் டிபர்மேஷன்லும் நிறைவேற்றப்படுகிறது எனவே இது நல்லது அதை நாம் பயன்படுத்தலாம் இந்த குறிப்பிட்ட டெக்னிக்கை கொண்டு வந்து அதைப் பற்றி விவாதித்த பின்னர் இது என்ன வரம்புகலை கொண்டிருக்கக்கூடும் என்பதையும் அறிந்து கொள்வது அவசியம் பொதுவாக இது ஒரு ஆற்றல் ஆகும் இதற்கு நிறைய ஆற்றல் தேவைப்படும் இதைச் செய்ய நிறைய ஆற்றலைச் செலவிடப் போகிறீர்கள் ஏனென்றால் குறிப்பாக உலோகப் பொருட்களை பிளாஸ்டிக் டிபர்மேசனுக்கு உட்படுத்தும்படி கட்டாயப்படுத்த நிறைய ஆற்றலை வைக்க வேண்டும் எனவே நிறைய ஆற்றல் செலவிடப்பட உள்ளது மேலும் அதன் மேல் தொழில்துறை உற்பத்திக்கு மிகவும் பொருத்தமானதல்ல எனவே நிச்சயமாக மேக்ரோஸ்கோபிக் மாதிரிகளை உருவாக்க முடியும் என்றாலும் உங்கள் கையால் கையாளக்கூடிய மாதிரிகள் அதாவது உங்கள் கையால் கையாளக்கூடிய குளிர் போன்றவை எனவே அந்த அர்த்தத்தில் இது ஒரு நுண்ணிய மாதிரி ஆனால் அதை சில தொழில்துறை பயன்பாட்டிற்கு வைக்கக்கூடிய அளவுக்கு பெரியதாக இருக்கப்போவதில்லை இந்த செயல்முறையின் மூலம் உருவாக்கிய சில வலுவான பொருள்களை நாம் பார்க்கிறோம் இப்போது இந்த குறிப்பிட்ட செயல்முறையை பயன்படுத்தி ஒரு கார் அமைப்பை உருவாக்க இந்த செயல்முறையை அளவிடுவது கடினம் அதேசமயம் ரோலிங் போன்ற எங்கள் பாரம்பரிய செயல்முறை டெய்லர் மேட் உருவாக்கப்பட்டவை இதன் பொருள் இந்த பெரிய சீட்களை உருவாக்குவதற்கு ஏற்றவாறு தயாரிக்கப்பட்டவை இதன் மூலம் எத்தனை வெவ்வேறு விஷயங்களைச் செய்யலாம் எனவே வெவ்வேறு நுட்பங்களைப் பார்க்கும்போது நன்மை தீமைகள் உள்ளன எனவே இந்த விஷயத்தில் நானோ அளவிலான நிகழும் சில நிகழ்வுகளுடன் தொடர்புடைய விஷயத்தில் சூப்பர் பிளாஸ்டிசிட்டி என்று சில மாதிரிகளை சரிபார்க்க வேண்டும் என்பதே நமது தேவை எனவே அந்த காம்பினேஷன்னை பொறுத்தவரை இந்த வகையான நுட்பங்கள் சிவியர் பிளாஸ்டிக் டிபர்மேசன் நுட்பம் இக்வல் சேனல் அங்குலர் எக்ஸ்ட்ருஷன் அல்லது உயரழுத்த டார்சன் ஆகியவை அந்த வகையான மாதிரிகளைப் பெற நமக்கு உதவுகிறது எனவே இவை ஆய்வகத்தில் இருக்க மிகவும் பயனுள்ள நுட்பமாகும் பின்னர் நாம் வெவ்வேறு சோதனைகளை செய்யலாம் எனவே இப்போது நாம் நானோகிரிஸ்டலின் கிரைன் அளவைக் கொண்ட ஒரு மாதிரியை உருவாக்கியுள்ளோம் அதில் சில இயந்திர ஆய்வுகளை செய்ய விரும்புகிறோம் எனவே இங்கே சில இரண்டு படிகளைப் பார்ப்போம் நாம் செய்ய விரும்புவது என்னவென்றால் நாம் உண்மையில் ஒரு மாதிரியை உருவாக்க விரும்புகிறோம் ஏனெனில் நாம் குறிப்பாக இயந்திர பண்புகளைத் தேடுகிறோம் ஏனெனில் சூப்பர் பிளாஸ்டிக் பிஹேவியர்களை பார்க்க நாம் விரும்புகிறோம் அதே நேரத்தில் சூழலும் கிரைன்களையும் உண்மையில் பார்க்க விரும்புகிறோம் எனவே கிரைன்ங்கள் தங்களை மாற்றியமைப்பதைக் பார்க்க விரும்புகிறோம் அவை நாம் பார்க்க விரும்பும் கிரைன் பவுண்டரி ஸ்லைடிங்கை பார்க்க விரும்புகிறோம் எனவே அந்த கருத்தை நாம் மனதில் வைத்திருக்க வேண்டும் பின்னர் நாம் என்ன நுட்பங்களை சோதனை ரீதியாக ஒன்றிணைக்க முடியும் என்பதைப் பார்க்க முயற்சி செய்கிறோம் இதனால் உண்மையில் அந்த மாதிரியான ஒரு பரிசோதனையைச் செய்வதை நோக்கி நாம் செல்ல முடியும் எனவே நாம் உண்மையில் கையாளக்கூடிய சில நியாயமான அமைப்பு டைமென்ஷன்கலை கொண்ட சில மாதிரியை உருவாக்கிய பின் நாம் இப்போது அதிலிருந்து ஒரு மாதிரியை வெட்ட வேண்டும் அதில் நாய் எலும்பு வடிவம் உள்ளது எனவே ஒருவேளை அது நன்றாக வரையப்படவில்லை ஆனால் அதுதான் நாம் செய்ய விரும்புவது எனவே இதைத்தான் நாம் உருவாக்க விரும்புகிறோம் இது ஒரு திட்ட வரைபடம் ஆனால் இதை உருவாக்க விரும்புவீர்கள் எனவே உங்கள் மாதிரி அப்படித்தான் இருக்கும் எனவே இதை மாதிரியிலிருந்து இயந்திரமயமாக்க வேண்டும் இது வட்டு மீது அதிக அழுத்தத்திலிருந்து நமக்குக் கிடைத்தது ஒரு வட்டு கிடைத்தது மேலும் வட்டுக்கு நானோ கிரிஸ்டலின் கிரைன் அமைப்பு உள்ளது அந்த வட்டில் இருந்து இதை இயந்திரமயமாக்க விரும்புகிறோம் நாம் எப்போது இந்த வகையான இயந்திர பரிசோதனையைச் செய்தாலும் மேற்பரப்பில் குறைபாடுகள் ஏதும் இல்லை என்பதை உறுதிப்படுத்த நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் எனவே இந்த பகுதியைக் கொண்டிருக்கும் மேற்பரப்பை நாம் சோதிக்கப் போகிறோம் அதில் குறிப்பிடத்தக்க வெட்டுக்கள் இருக்கக்கூடாது ஏனென்றால் அது ஸ்டிரஸ் கன்சன்ட்ரேஷன்நின் மூலமாகும் எனவே சோதனையைச் செய்யும்போது முன்கூட்டியே தோல்வியடைய கூடும் ஏனெனில் அந்த கீறலில் இருந்து ஒரு கிராக் அந்த வெட்டிலிருந்து பெரிதாகத் தொடங்கும் எனவே நன்றாக முடிக்கப்பட்ட மாதிரிகளை நாம்விரும்புகிறோம் அவை சர்பேஸ் பினிஷ் நன்றாக இருக்கும் எனவே நாம் சோதனையைச் செய்யும்போது அதிலிருந்து நம்பகமான முடிவு கிடைக்கும் எனவே அதைச் செய்யப் பயன்படுத்தப்படும் நுட்பங்களில் ஒன்று எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜ் மெஷினிங் எனப்படும் இந்த விஷயம் சரி எனவே EDM என்பது உண்மையில் எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜ் மெஷினிங் என்று அழைக்கப்படும் நுட்பமாகும் மேலும் யோசனை மிகவும் எளிது எனவே நம்மிடம் ஒரு வொர்க் பீஸ் உள்ளது எனவே நாம் வெட்ட முயற்சிக்கும் மாதிரி அது எனவே அது இங்கே உள்ளது மற்றும் அது ஒரு எலக்ட்ரோடாக செயல்படுகிறது எனவே இந்த விஷயத்தில் இது மின்சார விநியோகத்தில் பாசிட்டிவ் உடன் இணைக்கப்பட்டுள்ளது மற்றும் நம்மிடம் மற்றொரு எலக்ட்ரோட் உள்ளது இந்த எலக்ட்ரோட் மின் விநியோகத்தின் நெகட்டிவ் உடன் இணைக்கப்பட்டுள்ளது எனவே நாம் சார்ஜை உருவாக்கலாம் மற்றும் முக்கியமான விஷயம் என்னவென்றால் இவை இரண்டும் கடத்தும் பொருட்கள் ஆகும் இவை இரண்டும் இந்த விஷயத்தில் கடத்தும் பொருட்கள் எனவே திறம்பட உலோகமாக இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் இந்த குறிப்பிட்ட சூழ்நிலையில் உங்களிடம் ஒரு பீங்கான் பொருள் இருக்க முடியாது மேலும் அடிப்படையில் சார்ஜை உருவாக்கப் போகிறோம் மேலும் முக்கியமாக அவை ஒன்றோடொன்று நேரடியாக தொடர்பு கொள்ளக்கூடாது எனவே நாம் ஒரு குறுகிய சர்க்யூட் உருவாக்கக்கூடாது எனவே எலக்ட்ரோட்கள் ஒன்றோடொன்று நேரடியாக தொடர்பு கொள்ளக்கூடாது எனவே அது நமது தேவை எலக்ட்ரோட்கள் ஒன்றோடொன்று நேரடியாக தொடர்பு கொள்ளக்கூடாது ஆனால் அதே நேரத்தில் எலக்ட்ரோட்கள் மிக நெருக்கமாக வர வேண்டும் எனவே இங்கே எலக்ட்ரோட்கள் ஒன்றோடொன்று மிக நெருக்கமாக வரும் இது ஒரு டைஎலக்ட்ரிக் மீடியம் மின்கடத்தா ஊடகம் எனவே வரையறை மூலம் இது ஒரு கடத்தும் பொருள் அல்ல பொதுவாக சில திரவங்களை அங்கு பயன்படுத்தலாம் இது எலக்ட்ரான் கடத்தி அல்ல எனவே என்ன நடக்கிறது என்றால் இங்கே எலக்ட்ரோடுக்கு இடையில் சார்ஜை நிறைக்க ஆரம்பிக்கிறோம் எனவே எந்திர எலக்ட்ரோடு மற்றும் மாதிரி மற்றும் இந்த சார்ஜ் உண்மையில் குறிப்பிட்ட இடத்தில் அந்த மின்கடத்தா பொருளை உடைக்கும் அந்த முறிவின் போது ஒரு தீப்பொறி உருவாகிறது எனவே அந்த தீப்பொறி பொருளை அரிக்கிறது எனவே அது அந்த இடத்தில் சில சிறிய அரிப்புகளை செய்யும் அது அந்த இடத்தில் ஒரு சிறிய அரிப்புகளை செய்கிறது மேலும் சிறிது நேரத்தில் மின்சாரம் வழங்குவதை நாம் துண்டிப்போம் ஏனெனில் பில்ட் அப் நிறுத்தப்படும் மற்றும் திரவம் மீண்டும் பாயும் எலக்ட்ரோலைட் மீண்டும் பாயும் இந்த விஷயத்தில் எலக்ட்ரோலைட் மீண்டும் பாய்ந்து இடைவெளியை நிரப்புகிறது மேலும் தீப்பொறி காரணமாக சில துகள்கள் உருவாக்கப்படும் மேலும் இது முழு செயல்முறையாகும் நாம் ஒரு தீப்பொறியை உருவாக்குகிரோம் அந்த தீப்பொறி மாதிரியை குறிப்பிட்ட இடத்தில் சேதப்படுத்துகிறது மேலும் அந்த சேதத்தின் விளைவாக அந்த பொருளின் சில முறிவுகள் சிறிய பொருளை உடைத்துவிட்டு அந்த இடத்திலிருந்து கழுவப்பட்டு பின்னர் மற்றொரு தீப்பொறியை உருவாக்குகிரோம் எனவே இந்த நெருப்பை தீப்பொறி மூலம் உருவாக்குகிரோம் பின்னர் அந்த மாதிரியின் எந்திரத்தை நாம் செய்யலாம் நல்ல விஷயம் என்னவென்றால் சிக்கலான வடிவங்களை மிகவும் துல்லியமான முறையில் உருவாக்க முடியும் எனவே இதை ஒரு முறை கணினியின் உதவி இயக்கத்துடன் இணைத்தவுடன் எலக்ட்ரோடைப் பற்றி பேச சில சிக்கலான வடிவத்தை உருவாக்கலாம் எனவே நாம் வெட்ட விரும்பும் சில மிகவும் சிக்கலான வடிவம் இதைப் பயன்படுத்தி உண்மையில் வெட்டலாம் அது அந்த வடிவத்தை மிகவும் துல்லியமாக உருவாக்கும் அது நன்றாக செய்யப்படுகிறது மற்றும் நல்ல விஷயம் என்னவென்றால் அது கடினமான பொருட்களை கூட வெட்ட முடியும் இது ஒரு அமைப்பு ரீதியான வெற்றி அல்ல என்பதால் ஒரு சுத்தியலை எடுத்து இந்த மாதிரியை உடைக்கவில்லை அதற்கு பதிலாக தீப்பொறிகளை உருவாக்குகிரோம் தீப்பொறி வெட்டு என்ன செய்கிறது மேலும் அந்த தீப்பொறி உண்மையில் நாம் பயன்படுத்தும் வோல்டேஜய் பொறுத்தது மற்றும் டை எலக்ட்ரிக் மீடியம் எனவே அந்த தீப்பொறியைக் கட்டுப்படுத்தும் விஷயங்களும் அங்கு வெளிவரும் ஆற்றலின் அளவும் அவை ஒப்பீட்டளவில் கடினமான பொருள் மற்றும் சிறிய பொருளை ஒரு நேரத்தில் சிறிய அளவிலான பொருட்களை எடுத்துக்கொள்வோம் எனவே உண்மையில் கடினமான பொருட்களுக்கு கூட இதைப் பயன்படுத்தலாம் தவிர பொருள் இரண்டுமே மின்சாரமாக நடத்தப்பட வேண்டும் எனவே அது மிக முக்கியமான விஷயம் இது மின்சாரம் கொண்டதாக இருக்க வேண்டும் ஏனென்றால் அதை ஒரு எலக்ட்ரோடாக பயன்படுத்தி சார்ஜை உருவாக்கப் போகிறோம் எனவே பொருட்கள் மின் கடத்தியாக இருக்க வேண்டும் மின்கடத்தா பொருள் ஆக இருக்க முடியாது மேலும் செயல்முறை நன்றாக இருந்தால் அது எல்லாவற்றையும் அந்த இடத்திற்கு உட்புறமாக்குகிறது எனவே ஒரு மெல்லிய பகுதியை கூட வெட்டலாம் எனவே ஒரு மெல்லிய சீட் இருந்தாலும் இந்த செயல்முறையைப் பயன்படுத்தி மிக நேர்த்தியாக வெட்டலாம் பொதுவாக இது எந்திரத்தின் மிகவும் சுத்தமான வேலையைச் செய்கிறது எனவே அந்த மாதிரியுடன் முடிந்ததும் நம்மிடம் எந்த பரஸ் இல்லை எந்த மாதிரியும் இல்லை எனவே கடினமான எட்ஜஸ் இல்லை நம்மிடம் மிகச் சிறந்த மென்மையான நன்கு வரையறுக்கப்பட்ட எட்ஜஸ் உள்ளன அது இந்த செயல்முறையில் மிகவும் நன்றாக இருக்கிறது எனவே இது இயந்திர சோதனைக்கு நாம் பயன்படுத்தக்கூடிய மாதிரிகளை உருவாக்குவதற்குப் பயன்படுத்தக்கூடிய ஒரு செயல்முறை ஆகும் அவை சிறிய அளவிலானவை ஏனென்றால் பெரிய மாதிரிகள் வேறு வழியில் இயந்திரமயமாக்கப்படலாம் ஆனால் அவை சிறிய அளவில் உள்ளன மற்றும் நன்றாக முடிக்கப்பட்டுள்ளன எனவே நடக்க வேண்டிய விஷயங்களுக்கு எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜ் மெஷின் பயன்படுத்தப்படுகிறது எனவே சிவியர் பிளாஸ்டிக் டிபர்மேசன் செய்வதற்கான முந்தைய கட்டத்திற்கும் எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜ் மெஷினின் இந்த கட்டத்தையும் செய்வதற்கு இது நமக்கு உதவுகிறது இயற்கையில் நானோகிரிஸ்டலின் இருக்கும் ஒரு நுண்ணிய மாதிரியை நாம் பெறுகிறோம் அதற்குள் ஆக்சைடுகள் எதுவும் கிடைக்கவில்லை அதற்கு உள்ளே எந்தவிதமான போரோசிட்டியும் கிடைக்கவில்லை மேலும் இது ஒரு டென்ஷன் டெஸ்ட் செய்ய நமக்கு தேவையான சரியான வடிவத்தையும் டைமென்ஷன்கலையும் பெற்றுள்ளது ஆனால் மாதிரியும் கூட ஒப்பீட்டளவில் சிறியது எனவே இதைப் பயன்படுத்தி நாம் சாதிக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் செயல்முறைகளின் தொகுப்பு எனவே இப்போது எங்களுக்கு மாதிரி கிடைத்துள்ளது அந்த மாதிரியில் சூப்பர் பிளாஸ்டிக் பிஹேவியர் உண்மையில் என்ன நடக்கிறது என்பதைப் பார்க்க இந்த கிரைன்களின் இயக்கத்தைக் காண வேண்டும் என்பதை நாம் இன்னும் பார்க்கிறோம் எனவே அதைப் பார்ப்பதற்கு முன்னர் இன்னும் ஏதாவது செய்ய வேண்டும் பொதுவாக என்ன செய்யப்படுகிறது என்பது மாதிரியை மெல்லியதாக மாற்ற வேண்டும் எனவே மாதிரியை எடுக்க வேண்டும் அதை மெல்லியதாக மாற்ற வேண்டும் இதனால் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் பார்க்க அது எலக்ட்ரான்கள் செல்லக்கூடிய அளவுக்கு மெல்லியதாக இருக்க வேண்டும் மேலும் அது இங்கே மிகவும் தந்திரமான அம்சமாகும் எனவே இந்த பகுதியில்போதுமான மெல்லியதாக இருக்கும் ஒரு மாதிரியை உருவாக்க வேண்டும் அது போதுமான மெல்லியதாக இருக்கிறது இந்த பகுதியில் எலக்ட்ரான்கள் செல்லும் அளவுக்கு மெல்லியதாக இருக்கும் எனவே உண்மையில் மைக்ரோஸ்கோப்பின் கீழ் உள்ள கிரைன்களைக் காணலாம் மற்றும் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோபினுள் ஒரு டென்ஷன் டெஸ்ட் செய்ய விரும்புகிறோம் என்பது இதன் கருத்து எனவே அதுதான் யோசனை அதைச் செய்யக்கூடிய அளவிற்கு இருந்தால் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் அது நடப்பதால் உண்மையில் டிபர்மேசனை காணலாம் மேலும் இது மிகவும் தந்திரமானது ஏனென்றால் டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோபியுடன் தொடர்புடைய எந்தவொரு பகுதியிலும் வேலை செய்யும் எவரையும் போலவே இந்த இயற்கையின் மாதிரியை உருவாக்க நிறைய பொறுமை தேவைப்படுகிறது ஏனெனில் நாம் மாதிரிகளை உருவாக்கலாம் ஆனால் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோபி வாய்ப்புகளுக்குள் அதைப் பார்க்கும் அளவுக்கு மெல்லியதாக மாற்றும் நேரத்தில் மாதிரிக்கு சில சேதங்களைச் செய்ய நேரிடும் மேலும் இது பரிசோதனையை பயனற்றதாக ஆக்கும் எனவே நானோ பொருட்களுடன் பணிபுரியும் மக்களின் இந்தச் செயலுக்கு எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோபியைப் பயன்படுத்த முயற்சிப்பது மிகப்பெரிய சவால்களில் ஒன்று அவர்கள் ஒரு வெற்றிகரமான மாதிரியை உருவாக்கி வெற்றிகரமான பரிசோதனையை மேற்கொள்வது மிகப்பெரிய சவால்களில் ஒன்றாகும் எனவே ஒரு ஆய்வறிக்கையில் வெளியிடப்பட்ட ஒரு பரிசோதனையைப் பொறுத்தவரை அவர்கள் செய்திருக்கக்கூடிய சோதனைகளின் அளவு தோல்வியுற்றது ஏனெனில் அதில் சில விரிசல்கள் இருந்தன அல்லது அது மெல்லியதாக இல்லை அல்லது வேறு ஏதேனும் சரியாக இருந்திருக்காது நிர்வகிக்கப்பட்ட ஒன்று அல்லது இரண்டு மாதிரிகளை அவர்கள் காண்பிக்கும் முன் எதிர்கொள்ள வேண்டிய தோல்விகள் குறிப்பிடத்தக்கவை மேலும் அதற்கு நிறைய வேலை தேவைப்படுகிறது அதற்கு நிறைய பொறுமை தேவைப்படுகிறது நிறைய சோதனைகள் தேவை ஒரு பரிசோதனையிலிருந்து அடுத்த சோதனை முதலியவற்றிற்கான கற்றல் பயன்பாடு மற்றும் பல பின்னர் இந்த செயல்முறையை பெறுவோம் எனவே தின்னிங் உண்மையில் பல வழிகளில் செய்யப்படுகிறது எனவே நாம் மீண்டும் விரிவாகப் பெற மாட்டோம் என் எல் தொகுப்பில் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் ஒரு தனி கோர்ஸ் உள்ளது அங்கு மாதிரி தயாரிப்பு மிகவும் விரிவாக விவாதிக்கப்படுகிறது ஃபோகஸ் அயன் பீம் அடிப்படையிலான மெல்லியதாக ஒரு செயல்முறை உள்ளது எனவே மாதிரி மைக்ரோஸ்கோபிக்குள் வருவதற்கு முன்பே மெல்லியதாக இருக்கிறது மேலும் FIB எனப்படும் மற்றொரு கருவியைப் பயன்படுத்துவதற்கான வழிகள் உள்ளன இதன் மூலம் சில எலக்ட்ரான் தடிமன் மாதிரியை மெல்லியதாக மாற்றலாம் வெளிப்படையான தடிமன் பின்னர் அந்த மாதிரி எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோபியில் நாம் பார்க்கலாம் எனவே இதை எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோபியில் சென்று செய்துள்ளீர்கள் அதிலிருந்து எதையாவது பார்க்க முடியும் ஆனால் அது செயல்முறையை நிறைவு செய்யாது ஏனெனில் இது இப்போது ஒரு நிலையான விஷயம் ஒரு நானோகிரிஸ்டலின் மாதிரியில் நானோகிரிஸ்டல்களைக் பார்க்க முடிகிறது எனவே அது நல்லது அது ஒரு கட்டம் ஆனால் நாம் சூப்பர் பிளாஸ்டிக் தன்மையைக் காண விரும்புகிறோம் மைக்ரோஸ்கோபில் சூப்பர் பிளாஸ்டிசிட்டிக்கு நாங்கள் முன்மொழிகின்ற ஒரு மெக்கானிசம்மை பார்க்க விரும்புகிறோம் எனவே அதற்காக நாம் இன்னும் அதிகமாக செய்ய வேண்டும் எனவே இங்கே பாருங்கள் இது நாய் எலும்பு மாதிரி மற்றும் சோதனை எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் எனவே மாதிரி விரிவடைகிறது நெக்கிங் நடக்கிறது அது விரிவடையத் தொடங்குகிறது எனவே இந்த பகுதியை உண்மையில் ஆராய விரும்புகிறோம் எனவே அந்த பகுதியை ஆராய்ந்து எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் அதைப் பார்க்கவும் டிபர்மேஷன் செயல்முறை நடக்கும்போது அந்த பகுதியில் என்ன நடக்கிறது என்பதைப் புரிந்துகொள்ளவும் விரும்புகிறோம் எனவே அதற்காக வெவ்வேறு நிலைமைகளின் கீழ் டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் ஒரு இன் சிட்டு பரிசோதனையைப் பயன்படுத்துவது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் எனவே டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் வழக்கமாக ஒரு மாதிரி இடுக்கி வைத்திருக்கும் நான் உங்களுக்கு திரையில் காண்பிப்பது ஒரு TEM சாம்பிள் ஹோல்டர் இது ஒரு பகுதியாகும் ஏனென்றால் உண்மையில் திரைக்கு வெளியே வேறு எங்காவது செல்வோம் எனவே நாம் இங்கே பார்க்கும் இந்த பகுதி இப்போது எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் வகையிலிருந்து வெளியே வரும் நாம் இங்கே பார்க்கும் அனைத்தும் மைக்ரோஸ்கோப் இந்த பகுதி இப்போது மைக்ரோஸ்கோப்னுள் இருக்கும் மற்றும் எலக்ட்ரான் பீம் மேலே இருந்து வரும் இது மாதிரி வழியாக செல்லும் எனவே மாதிரி இருக்கும் இடம் இதுதான் எனவே வழக்கமாக இங்கே ஒரு கட்டம் இருக்கும் எனவே வழக்கமான TEM சோதனைகள் மைக்ரோஸ்ட்ரக்சர் அந்த மாதிரியின் கிரைன் கட்டமைப்பின் மீது படிக அமைப்பு என்று சொல்வதை மட்டுமே நோக்கமாகக் கொண்ட இடத்தில்தான் நாம் கையாளுகிறோம் அந்த மாதிரியை இந்த கட்டத்தின் மேல் வைக்கப் போகிறோம் எனவே இந்த கட்டத்தில் மாதிரி இருக்கும் எனவே சில மாதிரிகள் இங்கே இருக்கும் அந்த மாதிரி மைக்ரோஸ்கோப் மூலம் காணப்படும் நமக்கு வெளியே ஒரு படம் இருக்கும் நாம் வெளியே ஒரு படத்தைப் பார்ப்போம் அந்த படத்தை பதிவு செய்யலாம் இப்போது நமது நோக்கம் வேறு நமது நோக்கம் உண்மையில் இங்கே சூப்பர் பிளாஸ்டிக் நிகழ்வுகளைப் பார்ப்பது எனவே நாம் இன்னும் ஏதாவது செய்ய வேண்டும் எனவே இங்கே இடத்தை கொஞ்சம் அழிக்கலாம் எனவே நமக்குத் தேவையானது ஒரு சூழ்நிலையாகும் உண்மையில் இங்கே ஒரு டென்சைல் மாதிரி இருக்கும் எனவே அது போன்ற ஒன்று இது டென்சைல் மாதிரி மற்றும் இதுதான் நாம் பார்க்கப் போகும் அந்த மாதிரியின் பகுதி எனவே அந்த மாதிரியின் இந்த பகுதி தான் நாம் பார்க்கப் போகிறோம் எனவே இந்த எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் உற்பத்தியாளர்கள் பலர் பொருள் விஞ்ஞானி என்பதை புரிந்து கொண்டனர் பொருள் விஞ்ஞானிகளுடன் அவர்கள் பணியாற்றுகிறார்கள் என்று அர்த்தம் அவர்களில் பலர் பொருள் விஞ்ஞானிகளை வேலைக்கு அமர்த்துவதாக நான் கருதுகிறேன் ஏனென்றால் விஞ்ஞானிகள் செய்ய முயற்சிக்கும் புதிய விஷயங்கள் என்ன என்பதை அவர்கள் புரிந்துகொள்ள முயற்சிக்கிறார்கள் எனவே அவர்கள் தங்கள் மைக்ரோஸ்கோப்பை அந்த விஷயங்களைச் செய்ய வல்லவர்களாக மாற்ற விரும்புகிறார்கள் எனவே எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் டென்சைல் சோதனையில் இடத்திலேயே செய்ய விரும்பும் பலர் உள்ளனர் மைக்ரோஸ்கோப் உற்பத்தியாளர்கள் மாதிரியில் பல்வேறு விஷயங்களை கட்டுப்படுத்தக்கூடிய கட்டங்களை உருவாக்கியுள்ளனர் நாம் மாதிரியில் அழுத்தத்தை கட்டுப்படுத்தலாம் மாதிரியின் வெப்பநிலையை கட்டுப்படுத்தலாம் மாதிரியை சூடாக்கலாம் அல்லது மாதிரியை குளிர்விக்கலாம் எனவே இந்த எல்லாவற்றையும் நாம் செய்ய முடியும் அது உண்மையில் அவர்கள் செய்யும் மிகச் சிறிய பகுதி எனவே அதனால்தான் அவர்கள் அதை எவ்வாறு நிர்வகிக்கிறார்கள் என்பதைப் பார்ப்பது நம்மளை மிகவும் கவர்ந்தது எனவே எடுத்துக்காட்டாக நான் உங்களுக்காக இங்கே ஒரு வட்டம் வரைந்திருந்தாலும் இது பொதுவாக 3 மீ 3 மில்லிமீட்டர் விட்டம் மட்டுமே ஒரு பகுதி 3 மில்லிமீட்டர் விட்டம் மட்டுமே உள்ளது எனவே ஒரு டென்சைல் டெஸ்ட் செய்தால் நமது மாதிரி அந்த அளவில் இருக்கும் 3 மில்லிமீட்டர் என்பது மாதிரி அகலமும் குறைவாகவும் உள்ளது அது சோதனையை செய்யும் இடமாக இருக்கலாம் இந்த சிறிய 3 மில்லிமீட்டர் விட்டம் கொண்ட பகுதியில் நான் சுட்டிக்காட்டிய இந்த விஷயங்களை செய்ய வேண்டும் நாம்செய்ய விரும்பும் இந்த விஷயங்களில் ஏதேனும் ஒன்றாக இருக்கும் அந்த 3 மில்லிமீட்டர் பகுதியில் நடக்க வேண்டிய அழுத்தத்தை பயன்படுத்த விரும்பினால் வெப்பத்தைப் பயன்படுத்த வேண்டுமானால் மற்றும்குளிர்ந்த சூழ்நிலையை உருவாக்க வேண்டுமானால் அது நடக்க வேண்டும் எனவே வழக்கமாக உண்மையில் அவர்கள் இங்கே ஒரு ஹீட்டரைக் கொண்டிருப்பார்கள் எனவே அவர்கள் ஒரு வருடாந்திர ஹீட்டரைக் கொண்டுள்ளனர் இது எட்ஜய் சுற்றி இருக்கும் மேலும் அவை அந்தப் பகுதியை வெப்பமாக்கும் எனவே வெளியில் இருந்து சிறிது மின்சாரத்தை அனுப்ப வேண்டும் இந்த மாதிரி வைத்திருப்பவருக்கு மின்சாரம் அனுப்ப வேண்டும் எனவே அந்த மின்சாரம் இங்கே இந்த இடத்தை அடைகிறது பின்னர் குறிப்பிட்ட இடத்தில் சில வெப்பத்தை உருவாக்க முடியும் நாம் ஒரு வெப்பநிலை சென்சார் வைத்திருக்க வேண்டும் ஏனெனில் நாம் இந்த பரிசோதனையை 600ºC அல்லது 700ºC இல் செய்ய வேண்டும் மாதிரி 700ºCஐ அடைகிறது என்பதை உறுதிப்படுத்த வேண்டிய மாதிரியை தோராயமாக சூடாக்க முடியாது அது 700ºC இல் இருக்கும் மேலும் நாம் 700ºC இல் சோதனையை நடத்த வேண்டும் எனவே நாம் ஒரு வெப்பநிலை சென்சார் வைத்திருக்க வேண்டும் எனவே இவை அனைத்தையும் ஒன்றாக இணைத்தவுடன் டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்னுள் ஒரு டென்ஷன் டெஸ்ட்டை நடத்தக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான சூழ்நிலை உள்ளது மேலும் கிரைன்ங்களின் இருப்பிடத்தைப் பார்க்கும்போது மாதிரி டென்சைல் டெஸ்ட்ஸ்ட்க்கு உட்படுத்தப்படுவதை பார்க்கலாம் மீண்டும் நாம் இன்னும் ஒரு காரியத்தைச் செய்ய வேண்டும் ஏனென்றால் டென்சைல் டெஸ்ட் செய்யும் போது இது நமக்கு தெரியாது கிரைன் பவுண்டரி ஸ்லைடிங் தேடினால் எந்த கிரைன்கள் எப்போது நெகிழ்ந்து போகும் என்று தெரியாது நாம் செய்வதில் எத்தனை கிரைன்கள் சரியப் போகின்றன என்று தெரியவில்லை அவற்றில் பல ஒன்றாகச் சறுக்கப் போகின்றனவா அல்லது சுற்றி தனிப்பட்ட கிரைன்கள் சறுக்குவதைப் போல தெரியாது ஒன்று அல்லது இரண்டு டிவிஸ்டிங் முதலியன போன்றவை இருக்கும் எனவே வழக்கமாக இது ஒரு சோதனை சவால் மற்றும் மக்கள் இதைக் கையாண்ட சில வழிகள் பின்னர் அவர்கள் வீடியோவைப் பதிவு செய்கிறார்கள் இன்று இந்த நாட்களில் இது நமக்கு மிகவும் எளிதானது ஏனென்றால் தரவை பிடிக்க இந்த டிஜிட்டல் வழிகள் அனைத்தும் நம்மிடம் உள்ளன எனவே பொதுவாக இதை ஒரு டென்சைல் டெஸ்ட் செய்து வீடியோவை பதிவு செய்ய வேண்டும் எனவே இப்போது நாம்பதிவுசெய்துள்ளதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் எனவே இந்த டென்சைல் டெஸ்ட் நடப்பதால் படிகங்களுக்கு என்ன நடக்கிறது என்பதைப் பார்க்கப் போகிற படிகங்களை இப்போது படம் காண்பிக்கும் கிரைன் பவுண்டரி ஸ்லைடிங்த் தேடுகிறீர்களா என்று பார்ப்போம் இந்த கிரைன் ஸ்லைடிங்கை பார்க்க தொடங்குவோம் ஒரு படிக உண்மையில் சிதைந்து கொண்டிருக்கும் பிளாஸ்டிக் சிதைவுக்கு இடையிலான வித்தியாசத்தை கண்டுபிடிக்க முடியும் பின்னர் ஒரு சூழ்நிலைக்கு எதிராக வடிவத்தை மாற்ற வேண்டும் ஏனென்றால் படிகமானது அதன் வடிவத்தை மாற்றுவதை நாம் பார்க்கப் போகிறோம் வெறுமனே படிகமாக இருக்கும் சூழ்நிலையிலிருந்து அல்லது கிரைன் அதன் அண்டை கிரைனை பொறுத்து சிறிது சிறிதாக மாற்றியமைத்து பின்னர் திடீரென சரியும் என்பதை எளிதாக வேறுபடுத்தி அறிய முடியும் மேலும் இதுபோன்ற கிரைன்கள் நம்மிடம் இருந்திருந்தால் சோதனைக்குப் பிறகு இந்த குறைந்த கிரைன்கள் இங்கே இருப்பதையும் மேலே உள்ள கிரைன்கள் மாறிவிட்டதையும் நாம் பார்க்கலாம் அவற்றை அப்படியே நகர்த்துவதை பார்க்க முடிந்தது இது போன்றதை அந்த நேரத்தில் உண்மையில் மைக்ரோஸ்கோப்பில் பார்க்க முடியும் எனவே வழக்கமாக அவை அதைச் செய்வதற்கான வழி பின்னர் வீடியோவைப் பதிவுசெய்வது பின்னர் கைப்பற்றும் குறிப்பிட்ட குறுகிய ஒற்றை காட்சிகளின் திரைப் பிடிப்பைச் செய்யலாம் அங்கு ஒரு கிரைன் சில நோக்குநிலைகளைக் கொண்டிருப்பதைக் காணலாம் பின்னர் மற்றொரு திரை பிடிப்பு கிரைன்கள் மாறிவிட்டன எனவே இதைச் செய்வதற்கான வழி இது எனவே இது நான் உங்களுக்கு விவரித்த சோதனை படிகளின் தொகுப்பாகும் சுருக்கமாக இந்த குறிப்பிட்ட கலந்துரையாடலில் நாம் சிவியர் பிளாஸ்டிக் டிபர்மேசனை பயன்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகளைப் பயன்படுத்தினோம் இது நானோகிரிஸ்டலின் மாக்ரோஸ்கோபிக் மாதிரிகளைத் தயாரிக்க உதவும் எனவே இந்த சேர்க்கைகள் அனைத்தும் முக்கியமானவை மேக்ரோஸ்கோபிக் ஆனால் இது நானோ கிரிஸ்டலின் மற்றும் நுண்துளை இல்லாதது எனவே இவை அனைத்தும் இந்த நுட்பத்தில் நிறைவேற்றப்படுகின்றன எனவே எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் சூப்பர் பிளாஸ்டிக் தன்மையைப் படிக்க முயற்சித்தால் இது ஒரு நல்ல வழியாகும் மேலும் துல்லியமான வடிவம் இல்லாத ஒரு மாதிரியைப் பெற அதே நேரத்தில் ஒரு ஸ்மூத் பினிஷ் பெற எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜ் மெஷினை செய்ய வேண்டும் எனவே இந்த SPD சூப்பர் பிளாஸ்டிக் டிபர்மேசன்ன்னுடன் தொடங்க வேண்டியது இதுதான் பின்னர் நாம் விரும்பும் வடிவத்தைப் பெறும் இந்த EDM ஐ நீங்கள் செய்கிறோம் பின்னர் சில மாதிரி தயாரிப்பு செயல்முறையைப் பயன்படுத்துகிறோம் அதில் FIB ஒரு கவனம் செலுத்தும் அயன் பீம் நுட்பம் ஒரு படியாக இருக்கலாம் ஒரு எலக்ட்ரான் மெல்லிய மாதிரியைப் பெறும் செயல்பாட்டில் TEM ஐப் பயன்படுத்துகிறோம் எனவே இந்த கலவையானது சூப்பர் பிளாஸ்டிசிட்டியில் நானோ அளவிலான தாக்கத்தை ஆய்வு செய்ய பயன்படுத்தக்கூடிய சோதனை செயல்முறைகளின் தொகுப்பாகும் மேலும் நான் சுட்டிக்காட்டியபடி உற்பத்தியாளர்கள் நமக்கு பலவிதமான சுவாரஸ்யமான நிலைகளை வழங்குகிறார்கள் அவை நிலைகள் என்று அழைக்கப்படுகின்றன அந்த அடிப்படையில் ஒரு மாதிரியை நாம் வைத்திருக்க முடியும் இது பல்வேறு வகையான இட சோதனைகளைச் செய்ய அனுமதிக்கிறது மேலும் அவர்கள் தேர்ந்தெடுத்த பொருள் அமைப்பின் அடிப்படையிலும் நாம் தேர்ந்தெடுத்த கிரைன் அளவின் அடிப்படையிலும் சூப்பர் பிளாஸ்டிசிட்டி நிகழ்வின் செயல்முறையை ஆராய உதவும் ஒரு இன் சிட்டு டென்சைல் டெஸ்ட் செய்ய அவை நம்மை அனுமதிக்கும் எனவே அதுதான் இன்று நம் வகுப்பின் சுருக்கம் நானோ கிரிஸ்டலின் அளவில் நிகழும் நிகழ்வுகளை தேடும் சூப்பர் பிளாஸ்டிக் தன்மையை எவ்வாறு ஆராயலாம் என்பதைப் புரிந்துகொள்ள ஒரு சோதனை செயல்முறையைப் பார்த்தோம் ஆனால் உண்மையில் நிகழ்வுகளுக்கு கொடுக்கும் விளக்கம் இது மாதிரியின் உள்ளே நடக்கும் உண்மையான நிகழ்வு என்பதற்கான ஆதாரத்தை வழங்க விரும்புகிறோம் எனவே இந்த கலவையானது ஒவ்வொன்றும் மிகவும் அதிநவீன நுட்பமாகும் மேலும் இந்த நுட்பங்களில் ஏதேனும் ஒரு முதல் முறையாக பயனராக இருப்பதால் தவறாக நடக்கக்கூடிய பல விஷயங்கள் உள்ளன எனவே தெளிவாக நல்ல மாதிரிகள் சீரானவை அவை உண்மையில் அமைப்பின் பிரதிநிதிகள் மற்றும் நிரூபிக்க முயற்சிக்கும் நிகழ்வை வெளிக்கொணரக்கூடிய மாதிரிகளைப் பெறுவதை நிர்வகிப்பது நிறைய வேலை ஆனால் அதைச் செய்தால் நாம் ஒரு நல்ல முடிவைக் பெறலாம் நமது சமூகத்தின் மற்றவர்களுடன் காண்பிக்கவும் பகிர்ந்து கொள்ளவும் முடியும் எனவே அது நாம் செய்யக்கூடிய ஒரு நல்ல விஷயம் எனவே இதன் மூலம் இந்த வகுப்பை முடிப்போம் பிற விவாதங்களை பின்னர் பார்ப்போம்